உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திட்டத்திற்கு வருக நாம் அநோவாவில் தொடருவோம் இன்னும் ஒரு வினாவினைப் பார்ப்போம் இது மூன்று வழி அநோவா மேலும் இந்த மூன்று வழி அநோவாவில் இடைவினை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது ஆனால் செய்யப்பட்ட சோதனைகளின் எண்ணிக்கை உண்மையில் போதுமானதாக இல்லை கற்பனை செய்து பாருங்கள் நான் ஒரு உயிர்செயல்முறையின் மேம்படுத்துதல் செயல்முறையினை செய்கிறேன் இது மிகவும் பொதுவானது கார்பன் செறிவு அல்லது கார்பன் மூலம் நைட்ரஜன் பின்னர் உயிரினத்தின் வகை கிளர்ச்சி வெப்பநிலை நுண்ணிய ஊட்டச்சத்துக்கள் pH மற்றும் பலவற்றை மாற்றியமைக்கும் மேம்படுத்துதல் செயல்முறையினை நாம் செய்கிறோம் எனவே ஒரு வினாவினை கற்பனை செய்து பாருங்கள் இது மூன்று வழி அநோவா அதாவது நான் மூன்று சார்பற்ற மாறிகள் அல்லது மூன்று சராசரி விளைவுகளைக் கொண்டிருக்கிறேன் நாம் அதை அழைப்பதைப்போல் கார்பன் அளவு நைட்ரஜன் அளவு மற்றும் எதிர்வினை நேரம் இவை மூன்று மாறிகள் அல்லது அளவுருக்கள் அல்லது விளைவுகள் மற்றும் மாற்றியமைத்தல் மற்றும் நான் இறுதி தயாரிப்பு பெறப்படுபவையை அளவிடுகிறேன் இது 2 நிலைகளில் முழு காரணி சோதனை வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது அதாவது கார்பன் செறிவு ஒரு மட்டத்திலும் மற்றொரு மட்டத்திலும் நான் பார்க்கிறேன் அதாவது இது 5 கார்பன் என்றும் இது 8 கார்பன் என்றும் கூறலாம் ஆனால் நான் அதை ஒரு குறியீட்டு வடிவத்தில் வைத்திருக்கிறேன் பொதுவாக நீங்கள் வடிவமைப்பைத் திட்டமிடும்போது அவற்றை நாம் எப்போதும் குறியீட்டு வடிவத்தில் வைக்கிறோம் நாம் குறியீட்டு முறை மற்றும் அதையெல்லாம் பற்றி பின்னர் பேசுவோம் ஆனால் எனவே கார்பன் செறிவின் 2 நிலைகளில் Ao மற்றும் A1 இல் நைட்ரஜன் செறிவு Bo மற்றும் B1 இன் 2 நிலைகளில் எதிர்வினை நேரத்தின் 2 நிலைகளில் Co மற்றும் C1ல் எனவே எனக்கு 3 அளவுருக்கள் இருந்தால் ஒவ்வொரு அளவுருவையும் 2 நிலைகளில் மாற்றுகிறேன் அதாவது 2 X 2 X 2 அதாவது 8 சோதனைகள் எனவே நான் 8 பரிசோதனைகள் செய்துள்ளேன் நான் எதையும் மறுவாக்கம் செய்யவில்லை ஆனால் நான் 8 சோதனைகளையும் ஒவ்வொன்றையும் 2 நிலைகளிலும் செய்துள்ளேன் இது முழு காரணி சோதனை வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது 2 X 2 X 2 அதாவது 23 எனவே இந்த குறிப்பிட்ட நிலைமையில் எனக்கு முழு காரணி சோதனை வடிவமைப்பு உள்ளது எனவே 3 அளவுருக்கள் மற்றும் 2 நிலைகள் A கார்பன் செறிவு B நைட்ரஜன் செறிவு C என்பது எதிர்வினை நேரம் எனவே நான் இங்கு சில தயாரிப்பு பெறப்படுபவையைப் பெறுகிறேன் பெரும்பாலும் லிட்டருக்கு கிராம் இதுதான் இப்போது நான் அதைப் பார்க்க விரும்புகிறேன் முக்கிய விளைவுகளைப் பார்க்கிறேன் மேலும் நான் இடைவினை விளைவுகளைப் பெற முடியுமா என்று பார்க்க விரும்புகிறேன் அது பெரிய சிக்கலாக இருக்கும் ஏன் என்று நாம் போகப்போக பார்ப்போம் எனவே புகைப்பட ரீதியில் அவை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் எனவே Ao A1 இது போன்றது பின்னர் நான் B௦ B1 ஐ இங்கே மாற்றுகிறேன் C௦ ஒரு குறிப்பிட்ட செறிவு மதிப்பு அதாவது எதிர்வினை நேரம் எனவே ஒரு எதிர்வினை நேரத்தில் Ao இதுபோன்று மாறுகிறது Ao லிருந்து A1 மற்றும் இது மற்றொரு B க்கு இப்போது மற்றொரு C1 இல் நம்மிடம் இது போன்ற மற்றொரு படம் உண்மையில் உள்ளது இது போன்றது Ao A1 போன்றது மற்றும் இது Ao A1 இல் உள்ளது இதில் B1 B இன் ஒரு மதிப்பில் B1 இல் உள்ளது அது B இன் மற்றொரு மதிப்பில் உள்ளது அதாவது Bo மற்றும் B1 எனவே நம்மிடம் வரைபடங்கள் வரைவது எப்போதுமே நல்லது ஏனென்றால் சில நேரங்களில் வரைபடங்கள் எப்போதும் இடைவினை போன்ற விஷயங்களையும் அவற்றின் செயல்திறன் எப்படி உள்ளது என்பதையும் படம் மூலமாகவே காட்டுகின்றன எனவே நம்மிடம் 8 சோதனைகள் உள்ளன எனவே நாம் ஒரு அநோவாவைச் செய்யலாம் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறலாம் ஒவ்வொரு சராசரி விளைவுகளுக்கும் கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறலாம் A க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களை நாம் பெறலாம் B க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களை நாம் பெறலாம் C க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களை நாம் பெறலாம் பின்னர் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை பெறலாம் வழக்கம் போல் மேலும் செல்லலாம் எனவே மீண்டும் இந்த படத்தை உங்களுக்குக் காட்டுகிறேன் எனவே சராசரி A0 ஆனது இது கூட்டல் இது கூட்டல் இது கூட்டல் இது 4 ஆல் வகுக்கப்படும் சராசரி A1 ஆனது இதுவாக இருக்கும் கூட்டல் இது கூட்டல் இது கூட்டல் இது 4 ஆல் வகுக்கப்படுகிறது சராசரி B0 இதுவாக இருக்கும் இது இது கூட்டல் இது 4 ஆல் வகுக்கப்படுகிறது சராசரி B1 இதுவாக இருக்கும் கூட்டல் இது கூட்டல் இது கூட்டல் இது 4 ஆல் வகுக்கப்படுகிறது சராசரி C0 ஆனது இவையனைத்தையும் கூட்டி 4 4 சராசரி C1ஆனது இவையனைத்தையும் கூட்டி 4 4 இப்போது பொது சராசரி இந்த 2 அல்லது இந்த 2 அல்லது இந்த 2 இல் ஏதேனும் ஒன்றின் சராசரியாக இருக்கலாம் நான் அதே பதிலைப் பெற வேண்டும் எனவேபொது சராசரி 5 45 மிகவும் எளிது இப்போது A க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பார்ப்போம் நீங்கள் எப்படி செய்வீர்கள் அதை எப்படி செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் சரியா எனவே 2 இருக்கும் அதாவது A க்கு 2 நிலைகள் அல்லது A க்கு 2 குழுக்கள் இருக்கும் எனவே நீங்கள் இரண்டு கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறுவீர்கள் எனவே நம்மிடம் A க்கு 2 நிலைகள் உள்ளன எனவே நாம் இதை A க்கு எவ்வாறு பெறுவது நாம் என்ன செய்வதென்றால் இந்த 4 4 ஐ எடுத்து அதை வர்க்கமாக்கி பின்னர் 4 ஆல் பெருக்குகிறோம் ஏன் 4 நம்மிடம் A க்கான 4 மதிப்புகள் உள்ளது பின்னர் இதை எவ்வாறு பெறுவது நாம் செய்வது என்னவென்றால் A1 இன் சராசரி இங்கே உள்ளது பொது சராசரி இங்கே உள்ளது ஒன்றிலிருந்து ஒன்றைக் கழிக்கவும் அதை வர்க்கப்படுத்தி 4 ஆல் பெருக்கவும் இப்போது B க்கு நீங்கள் எப்படி செய்வீர்கள் Bo 7 87 5 45 அதை வர்க்கப்படுத்தவும் பின்னர் 4 ஆல் பெருக்கவும் பிறகு மற்றொன்றுக்கு 3 02 5 45 அதை வர்க்கப்படுத்தவும் 4 ஆல் பெருக்கவும் இப்போது நாம் C க்கு பார்ப்போம் 5 15 5 45 அதை வர்க்கப்படுத்தவும் 4 ஆல் பெருக்கவும் மற்றும் மேலும் 5 75 5 45 அதை வர்க்கப்படுத்தவும் 4 ஆல் பெருக்கவும் எனவே நான் ஏன் 4 என்று சொன்னேன் Ao ஐப் பொறுத்தவரை நமக்கு 4 பதங்கள் உள்ளன A1 க்கு 4 பதங்கள் உள்ளன Bo க்கு 4 பதங்கள் உள்ளன B1 க்கு 4 பதங்கள் உள்ளன Co க்கு நமக்கு 4 பதங்களும் C1 க்கு 4 பதங்களும் உள்ளன நீங்கள் இந்த ஒவ்வொரு இரண்டையும் கூட்டும்போது A க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் B க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் C க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் வெளிப்படையான ஒன்று இப்போது மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் எவ்வாறு பெறுவது நாம் ஒவ்வொரு பதத்தையும் 5 45 இலிருந்து கழித்து அதை வர்க்கமாக்குகிறோம் எனவே இது 7 2 5 452 மற்றும் பல எனவே நாம் இங்கு 8 பதங்களைப் பெறுவோம் அவை அனைத்தையும் நாம் கூட்டுகிறோம் நாம் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களைக் கொண்டிருப்போம் எனவே இப்போது நாம் பிழையானது மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் SS - SS B மற்றும் SS C க்குச் சமம் எனக் கருதலாம் இது ஒரு வழி நான் இடைவினையைப் பார்ப்பதில் ஆர்வமாக இருந்தால் இடைவினைகளைப் பார்ப்பதில் எனக்கு ஆர்வம் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் எனவே நான் என்ன செய்வது நான் ஒரு நேரத்தில் இரண்டைப் பார்க்க முடியும் ஏனென்றால் இங்கே எனக்கு மூன்று உள்ளது எனவே நான் ஒரு நேரத்தில் இரண்டைப் பார்க்க முடியும் அதாவது முதலில் நான் AB ஐப் பார்க்கிறேன் எனவே நான் சராசரியாக Co மற்றும் C 1 ஐ எடுத்து இங்கே வைக்கலாம் எனவே நான் ஒரு நேரத்தில் இரண்டைப் பார்க்க முடியும் நாம் மீண்டும் இதனைப் பார்ப்போம் இது என்னுடைய முழு காரணி வடிவமைப்பு சோதனைகள் எனவே நான் என்ன செய்வது நான் C ன் சராசரியை 7 2 6 7 2 4 9 2 2 2 3 4 2 3 3 7 பை 2 ஆக எடுத்துக்கொள்கிறேன் ஆகவே எனக்கு இப்போது இரண்டு விளைவு சிக்கல் உள்ளது அங்கு C சராசரியாக உள்ளது புரிகிறதா எனவே இரண்டு விளைவு சிக்கல் எனவே மீண்டும் நான் ஒரு கூட்டுத்தொகை வர்க்கங்களைச் செய்ய முடியும் எனவே Ao இன் சராசரி 6 ஆக இருக்கும் இது இது 2 சராசரியாக மன்னிக்கவும் Ao இன் சராசரி இது 2 A1 இன் சராசரி இது கூட்டல் இது 2 மற்றும் நிச்சயமாக நீங்கள் முந்தைய ஒன்றுக்குச் சென்றால் நீங்கள் அதே 4 825 மற்றும் 6 075 ஐப் பெற வேண்டும் எனவே 4 825 எனவே நீங்கள் அதையே பெற வேண்டும் எனவே Bo வின் சராசரி ஆனது இது கூட்டல் இது வகுத்தல் 2 B1 னின் சராசரி ஆனது இது கூட்டல் இது வகுத்தல் 2 எனவே இவற்றிற்கான சராசரிகளை நாம் பெற்றுள்ளோம் பின்னர் பொது சராசரி மீண்டும் 5 45 ஆக இருக்கும் நீங்கள் இந்த 4 உருப்படிகளையும் கூட்டி 2 ஆல் வகுக்கும்போது இப்போது A க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் B க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மற்றும் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் ஆகியவற்றை நாம் செய்யலாம் A க்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 825 5 452 6 075 5 452 மற்றும் நீங்கள் ஒவ்வொரு பதத்தினையும் 4 ஆல் பெருக்க வேண்டும் அதை மறந்துவிடாதீர்கள் ஏனென்றால் இங்கு 2 பதங்கள் உள்ளன இதை மீண்டும் 2 பதங்களின் சராசரியாக எடுத்துக்கொள்கிறோம் ஆக 4 எனவே A க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 3 எனவே முந்தையதைப் பார்த்தால் A க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உண்மையில் அது அப்படியே இருக்கும் B க்கு அதே விஷயம் நமக்கு 47 045 கிடைக்கும் இந்தப் பதத்தினை எவ்வாறு பெறுவீர்கள் இந்த பதம் இது கழித்தல் இது வர்க்கம் 4 ஆல் பெருக்கப்படுகிறது இது கழித்தல் இது வர்க்கம் 4 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே நாம் இங்கே B ஐப் பெறுகிறோம் இங்கே C இல்லை ஏனென்றால் நாம் சராசரியை எடுத்துள்ளோம் ஆனால் உங்கள் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் முந்தைய நிகழ்விலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் முந்தைய வழக்கிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் இங்கே 52 56 ஆனால் இங்கே நீங்கள் வேறுபட்ட ஒன்றை பெறுவீர்கள் ஏனென்றால் இங்கே உள்ள பதங்கள் வேறுபட்டவை மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு பெறுவீர்கள் இங்கே 4 பதங்கள் உள்ளன நாம் 5 45 6 952 X 2 ஐ எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் 5 72 X 2 ஐ எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் 5 82 X 2 ஐ எடுத்துக்கொள்கிறோம் 352 X 2 ஐ எடுத்துக்கொள்கிறோம் எனவே நீங்கள் 4 பதங்களைப் பெறுவீர்கள் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை பெற நீங்கள் அனைத்தையும் கூட்டுகிறீர்கள் எனவே இந்த 50 89 இலிருந்து A இன் கூட்டுத்தொகை வர்க்கங்களை B இன் கூட்டுத்தொகை வர்க்கங்களை நீங்கள் கழிக்கலாம் அது பிழையாக இருக்கும் அல்லது அது A மற்றும் B க்கு இடையேயான இடைவினை என்று கூட சொல்லலாம் எனவே இதை AB கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று அழைக்கலாம் இது A மற்றும் B க்கு இடையிலான ஒரு இடைவினை இது 0 72 ஆக வெளிவருகிறது எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் A க்கான கட்டின்மை கூறுகள் 1 ஆக இருக்கும் ஏனென்றால் A க்கு இரண்டு நிலைகள் உள்ளன B க்கான கட்டின்மை கூறுகள் 1 ஏனென்றால் B க்கு 2 நிலைகள் உள்ளன இங்கு மொத்த கட்டின்மை கூறுகள் 3 ஆகும் எனவே ABக்கு 1 கட்டின்மை கூறுகள் இருக்கும் எனவே நீங்கள் அதை பிழை என்று அழைக்கிறீர்கள் அல்லது அதை AB என்று அழைக்கிறீர்கள் நீங்கள் ஒன்றை மட்டுமே அழைக்க முடியும் ஏனென்றால் நாம் AB மற்றும் பிழை என இரு பெயர்களில் அழைக்கமுடியாது ஏனென்றால் உங்களுக்கு இங்கு போதுமான அளவு கட்டின்மை கூறுகள் இல்லை எனவே இதை AB என்று அழைக்கிறோம் இது 0 முந்தைய படத்திலிருந்து முந்தைய அட்டவணையில் நமக்கு A க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் B க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் C இன் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மற்றும் அடுத்த ஒன்றிலிருந்து இங்கே AB க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைத்தன இப்போது நாம் இதே விஷயத்தை மற்ற இரண்டு மாறிகளுக்குச் செய்ய முடியும் இங்கே நாம் சராசரியாக B ஐ எடுக்கலாம் எனவே நாம் என்ன செய்வது நாம் ஒரு நிரல்வரிசையில் Ao A1 மற்றும் மற்றொன்றில் Co மற்றும் C1 ஐ வைத்திருப்போம் எனவே நீங்கள் எப்படி செய்வீர்கள் Bயை சராசரியாக எப்படி செய்வது எனவே அது 7 2 2 2 8 4 3 2 6 7 3 4 2 9 2 3 7 ÷ 2 ஆக வெளிவரும் எனவே B இப்போது சராசரியாக உள்ளது எனவே இங்கே Ao A1 மற்றும் Co C1 ஆகியவற்றுக்கான அட்டவணையை வைத்திருக்கிறோம் முந்தையதைப் போலவே இங்கே Ao A1 இங்கே மற்றும் Co C1 இங்கே உள்ளது எனவே மீண்டும் நாம் அதையே செய்ய முடியும் நாம் Ao இன் சராசரியைப் பெறலாம் அதாவது இது கூட்டல் வகுத்தல் இரண்டு A1 இன் சராசரி இது கூட்டல் இது வகுத்தல் 2 A1 இன் சராசரி இது கூட்டல் இது வகுத்தல் 2 பின்னர் Co இன் சராசரி இது கூட்டல் இது வகுத்தல் 2 C1 இன் சராசரி இது கூட்டல் இது வகுத்தல் 2 மற்றும் பொது சராசரியானது முழு ஐந்து புள்ளியின் சராசரியாக இருக்கும் பின்னர் இப்போது நாம் கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறலாம் நாம் இதைப் பயன்படுத்தலாம் அல்லது இதனை நாம் அசல் சராசரி விளைவு அட்டவணையிலிருந்தும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட பதத்தினை எவ்வாறு பெறுவீர்கள் நாம் 4 825 5 452 X 4 என எடுக்கிறோம் இந்த பதத்தினை எவ்வாறு பெறுவீர்கள் 075 5 452 X 4 இந்த பதத்தினை எவ்வாறு பெறுவீர்கள் 15 5 452 X 4 இந்த பதத்தினை எவ்வாறு பெறுவீர்கள் 75 4 52 X 4 எனவே A க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 3 125 C க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 0 72 ஆகும் இப்போது இது அசல் 0 72 ஐப் போலவே இருக்கும் நீங்கள் உண்மையில் அதே பதிலைப் பெற வேண்டும் 0 72 0 72 மன்னிக்கவும் இந்த 0 எனவே மொத்தம் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும் எனவே மொத்தத்தை எவ்வாறு பெறுவது இந்த உருப்படி ஒவ்வொன்றையும் நாம் கழிக்க வேண்டும் இங்கே செல்ல வேண்டாம் ஆனால் இங்கே செல்லுங்கள் குறைக்கப்பட்ட அட்டவணை அட்டவணை 2 மற்றும் 2 அளவுரு அட்டவணையுடன் எனவே 4 452 5 05 5 ஆனால் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் இங்கே நீங்கள் 2 ஆல் பெருக்க வேண்டும் ஏனெனில் இந்த பதம் ஒவ்வொன்றும் 2 ஆல் ஆனது 7 5 452 X 2 6 45 5 45 எனவே நாம் அதைச் செய்து கூட்டும்போது குறைக்கப்பட்ட அட்டவணைக்கு குறைக்கப்பட்ட அட்டவணைக்கான மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களாக இதைப் பெறுவீர்கள் நாம் C இன் காரணமாக மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் Aன் காரணமாக கூட்டுத்தொகை வர்க்கங்கள் ஆகியவற்றை செய்யமுடியும் மற்றும் அதை பிழை என அழைக்கலாம் அல்லது AC க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று அழைக்கலாம் AC க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் இது A C இடைவினை நான் முன்பு கூறியது போல் A க்கு 1 கட்டின்மை கூறுகள் இருக்கும் ஏனெனில் A க்கு இரண்டு நிலைகள் உள்ளன C க்கு 1 கட்டின்மை கூறுகள் இருக்கும் ஏனெனில் C க்கு இரண்டு நிலைகள் உள்ளன எனவே AC க்கு 1 கட்டின்மை கூறுகள் இருக்கும் மேலும் 4 சோதனைகள் உள்ளன எனவே 3 கட்டின்மை கூறுகள் நீங்கள் இங்கு 3 கட்டின்மை கூறுகளைக் காட்டுகிறீர்கள் அதாவது சராசரி ஆனது fx 1 1 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் பிழையை கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு இடைவினை AC யைக் கொண்டிருக்கலாம் நாம் இரண்டையும் கொண்டிருக்க முடியாது நாம் பிழையையும் இடைவினையையும் கொண்டிருக்க முடியாது எனவே இதுவே நீங்கள் காணும் இடைவினை பின்னர் நாம் அடுத்த இடத்திற்குச் செல்கிறோம் அங்கு நம்மிடம் BC மற்றும் சராசரி A இருக்கும் எனவே நம்மிடம் BC மற்றும் சராசரி A உள்ளது எனவே நீங்கள் A ஐ எவ்வாறு சராசரி செய்கிறீர்கள் இப்போது இந்த அட்டவணை உள்ளது நாம் என்ன செய்கிறோம் A சராசரியாக வெளியேறுகிறது எனவே நாம் ஒன்றிணைக்கிறோம் இந்த இரண்டையும் கூட்டுகிறோம் 2 ஆல் வகுக்கிறோம் இந்த இரண்டையும் கூட்டுகிறோம் 2 ஆல் வகுக்கிறோம் 2 3 2 என்பது 2 5 7 2 8 4 2 என்பது இது 7 8 6 7 9 2 2 என்பது 7 95 3 4 3 7 2 என்பது 3 55 ஆகும் எனவே இப்போது B மற்றும் C உடன் மட்டுமே குறைக்கப்பட்ட அட்டவணை உள்ளது A அங்கு இல்லை எனவே நாம் இங்கு Co வின் சராசரியைப் பெறுவோம் இது இது கூட்டல் இது வகுத்தல் 2 ஆகும் இங்கு C1 இன் சராசரி இது கூட்டல் இது வகுத்தல் 2 ஆகும் Bo வின் சராசரி இது கூட்டல் இது வகுத்தல் 2 ஆகும் B1 இன் சராசரி இது கூட்டல் இது வகுத்தல் 2 ஆகும் பொது சராசரி என்பது இவற்றில் ஏதாவது இரண்டின் சராசரியாக இருக்கும் இவற்றில் ஏதேனும் இரண்டு Co C1 அல்லது Bo B1 போன்றவை 45 கிடைக்கும் இது அசல் மதிப்புக்கு சமம் இப்போது நீங்கள் C க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு செய்வீர்கள் எளிமையானது நம்மிடம் 5 15 5 452 X 4 இருக்கிறது மறந்துவிடாதீர்கள் நாம் 4 ஆல் பெருக்க வேண்டும் பின்னர் 5 452 X 4 பின்னர் நம்மிடம் 7 87 5 452 X 4 இருக்கிறது 3 02 5 452 X 4 4 இங்கே இப்போது நீங்கள் இதைக் கூட்டினால் C உடன் தொடர்புடைய கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் இவற்றைக் கூட்டினால் B உடன் தொடர்புடைய கூட்டுத்தொகை வர்க்கங்கள் இங்கே கிடைக்கும் மிகவும் எளிமையானது இப்போது மொத்தத்தை எவ்வாறு பெறுவது மொத்தம் 7 8 7 8 5 45 அதை வர்க்கப்படுத்தி பின்னர் 2 ஆல் பெருக்கவும் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை மறந்துவிடாதீர்கள் நாம் 2 ஆல் பெருக்குகிறோம் ஏனெனில் இந்த ஒவ்வொரு பதமும் 2 பதங்களால் ஆனது சரியா நான் சொன்னதைப்போல இந்த குறிப்பிட்ட பதத்தை நீங்கள் எடுக்க விரும்பினால் நான் இதையும் இதையும் கூட்டி 2 ஆல் வகுக்கிறேன் ஆக 7 எனவே இதுவே 2 ஆல் ஆனதுதான் அதனால்தான் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் 8 5 452 X 2 மற்றும் பல உண்மையில் 5 5 45 X 2 7 45 X 2 எனவே இந்த நான்கு பதங்களையும் நாம் பெறுகிறோம் இவை அனைத்தையும் கூட்டுங்கள் இது உங்களுக்கு மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களைக் கொடுக்கும் ஆகையால் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களிலிருந்து B க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களை C க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களை நாம் கழிக்கலாம் அது பிழை என்று அழைப்போம் அல்லது BC யின் காரணமாக கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று அழைக்கிறோம் நான் சொன்னது போல் C இரண்டு நிலைகளைக் கொண்டுள்ளது எனவே DF 1 B இரண்டு நிலைகள் உள்ளன எனவே DF 1 மற்றும் மொத்தம் உங்களுக்கு 4 சோதனைகள் உள்ளன எனவே 3 கட்டின்மை கூறுகள் எனவே உங்களிடம் 1 கூடுதல் DF உள்ளது அதை நாம் பிழை என்று அழைக்கலாம் அல்லது BC யின் காரணமாக கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று அழைக்கலாம் எனவே நாம் இவ்வாறு செய்துள்ளோம் முக்கிய விளைவுகளை கணக்கிட்டுள்ளோம் பின்னர் AB AC மற்றும் BC ஆகியவற்றின் இடைவினை விளைவுகளை கணக்கிட்டுள்ளோம் மேலும் நம்மிடம் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உள்ளது இது 52 56 ஆல் வழங்கப்படுகிறது எனவே இங்கே நம்மிடம் A இன் காரணமாக கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உள்ளது முக்கிய விளைவுகள் B இன் காரணமாக கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என அழைக்கப்படுகிறது C காரணமாக கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மற்றும் இதுதான் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் எனவே இது அனைத்தையும் கொண்டிருக்கலாம் பின்னர் நமக்கு AB கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைத்தன நீங்கள் AB கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு பெற்றீர்கள் நாம் என்ன செய்தோம் நாம் இங்கே C யின் சராசரியை செய்தோம் எனவே நாம் என்ன செய்தோம் நாம் B மற்றும் A அட்டவணையை உருவாக்கியுள்ளோம் C சராசரி எடுக்கப்பட்டு உள்ளது எனவே 6 7 7 4 9 7 ÷ 2 அதுதான் நமக்குக் கிடைத்தது எனவே பிறகு நாம் Ao க்கு ஒரு சராசரி A1 க்கு சராசரி Bo க்கு சராசரி B1 க்கு சராசரி பொது சராசரி ஆகியவற்றை எடுத்தோம் பின்னர் A க்கு நான் என்ன செய்தேன் 85 5 452 ஆனால் 4 ஆல் பெருக்கப்படுகிறது 6 075 5 452 X 4 ஏன் 4 ஏனெனில் இந்த பதங்கள் ஒவ்வொன்றும் 2 ஆல் உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் இவை ஒவ்வொன்றும் அசல் அட்டவணையிலிருந்து 2 ஆல் உருவாக்கப்பட்டுள்ளன அதனால்தான் நாம் 4 ஆல் பெருக்குகிறோம் இப்போது நீங்கள் A க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் B க்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் ஆகியவற்றைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு பெறுவீர்கள் நாம் மீண்டும் இது உங்கள் அட்டவணை என்று உங்களுக்குத் தெரியுமென்பதால் எனவே 6 95 5 45 6 95 5 452 ஆனால் நீங்கள் 2 ஆல் பெருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஏனெனில் இந்த 6 95 ஆனது இவற்றின் இந்த சராசரியால் ஆனது சரியா எனவே நீங்கள் பின்னர் இதைப் பெறுகிறீர்கள் 8 8 5 452 X 2 2 7 5 452 X 2 3 452 X 2 இது உங்களுக்கு மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை வழங்கும் உங்களுக்குப் புரிகிறதா பின்னர் நீங்கள் TSS கழித்தல் மன்னிக்கவும்உங்களால் A இன் SS B இன் SS ஐ TSS லிருந்து கழிக்கலாம் அதை நாம் பிழை என்று அழைக்கிறோம் அல்லது அதை இடைவினை AB என்று அழைக்கலாம் அதைத்தான் நான் இங்கு குறிப்பிட்டேன் அதற்கு 1 கட்டின்மை கூறுகள் இருக்கும் ஏனென்றால் A க்கு 1 கட்டின்மை கூறுகள் உள்ளது B க்கு 1 கட்டின்மை கூறுகள் உள்ளது எனவே அதே செயலை நாம் மீண்டும் செய்யலாம் AB அட்டவணைக்கு சராசரி C செய்ததைப் போலவே AC அட்டவணையைப் பெற நான் சராசரி B செய்யலாம் எனவே நான் அதைச் செய்தவுடன் அதே கணக்கீட்டைச் செய்கிறேன் மறந்துவிடாதீர்கள் நான் A வுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களை செய்யும்போது நான் 4 ஆல் பெருகுவேன் C ஐயும் நான் 4 ஆல் பெருக்குவேன் ஆனால் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை நான் கணக்கிடும்போது நான் 2 ஆல் பெருக்குவேன் எனவே இங்கே நான் Ao க்கான சராசரி A1 க்கு சராசரி Co க்கு சராசரி C1 க்கு சராசரி பொது சராசரி ஆகியவற்றை பெறுவேன் பின்னர் A க்கு நான் அதை எவ்வாறு பெறுவது இது கழித்தல் இது வர்க்கம் 4 ஆல் பெருக்கப்படுகிறது பிறகு நான் மொத்தத்தை எவ்வாறு பெறுவது இதை நான் 5 45 4 62 எடுத்துக்கொள்வேன் ஆனால் X 2 இதை மறந்துவிடாதீர்கள் எனவே எனக்கு 4 பதங்கள் கிடைக்கும் நான் அவற்றை கூட்டி மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறுவேன் இப்போது இந்த A மற்றும் C விளைவுகளை நான் TSS கழிக்கும்போது நான் AC யைப் பெறுவேன் அல்லது அதை பிழை என்று அழைக்கலாம் ஆனால் தற்சமயம் நான் அதை AC என்று அழைக்கிறேன் ஆனால் அதற்கு 1 கட்டின்மை கூறுகள் இருக்கும் அதன் பிறகு நான் BC க்கு ஒரு அட்டவணையை உருவாக்குகிறேன் அங்கு நான் A இன் சராசரியை செய்கிறேன் நான் எப்படி A இன் சராசரியை செய்வது நான் இதை எடுக்கிறேன் இது கூட்டல் இது கூட்டுகிறேன் 2 ஆல் வகுக்கிறேன் இது கூட்டல் இது கூட்டுகிறேன் 2 ஆல் வகுக்கிறேன் எனவே அது Co க்கான நிரல்வரிசையாகவும் Bo க்கான நேர்வரிசையாகவும் இருக்கும் இது கூட்டல் இது கூட்டுகிறேன் 2 ஆல் வகுக்கிறேன் இது கூட்டல் இது கூட்டுகிறேன் 2 ஆல் வகுக்கிறேன் இது C1 க்கான நிரல்வரிசையாக இருக்கும் எனவே A சராசரி செய்யப்பட்டுள்ளது புரிந்துகொண்டீர்களா எனவே Co வின் சராசரி C1 க்கு சராசரி Bo க்கு சராசரி B 1 க்கு சராசரி பின்னர் பொது சராசரி இப்போது C க்கு நீங்கள் கூட்டுத்தொகை வர்க்கங்களை கணக்கிடும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 45 5 152 X 4 இங்கும் அதே விஷயம் பின்னர் B 7 875 5 452 X 4 பின்னர் இதுக்கு 3 025 5 452 X 4 இப்போது இங்கே நான் எப்படி செய்வது 82 X 2 2 5 5 45 அதை வர்க்கப்படுத்தவும் பின்னர் இங்கே 2 ஆல் பெருக்கவும் மறக்க வேண்டாம் 55 5 452 X 2 ஆக இருக்கும்போது இந்த 4 பதங்கள் அனைத்தையும் கூட்டினால் அது உங்களுக்கு மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களைத் தரும் எனவே நீங்கள் C இன் விளைவு காரணமாக கூட்டுத்தொகை வர்க்கங்களை கழிப்பீர்கள் B இன் விளைவு காரணமாக கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உங்களுக்கு BC யைத் தரும் இப்போது நாம் நமது அநோவா அட்டவணைக்கு செல்லலாம் இது நமது அநோவா அட்டவணை நம்மிடம் முக்கிய விளைவுகள் இருக்கின்றன A B C கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் நீங்கள் எழுதிகொள்ளுங்கள் இப்போது நான் AB AC BC யை எடுத்துள்ளேன் எனவே ஒவ்வொன்றிலிருந்தும் மொத்தத்தை நான் கழித்தால் ஒவ்வொன்றிலிருந்தும் மொத்தத்தை நான் கழித்தால் நான் பிழையைப் பெற வேண்டும் எனவே நான் இந்த எல்லாவற்றையும் கூட்டுகிறேன் 52 56 இலிருந்து கழிக்கிறேன் அது உங்களுக்கு 0 5 தரும் இந்த 52 56 ஐ எவ்வாறு பெற்றேன் அதுதான் அசலான ஒன்று நீங்கள் அசல் அட்டவணையை நினைவில் வைத்திருந்தால் புரிந்துகொள்கிறீர்களா அசல் அட்டவணை இதுதான் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் இப்போது நான் 8 சோதனைகள் செய்துள்ளேன் 2 X 2 X 2 எனவே 7 கட்டின்மை கூறுகள் A க்கு 1 கட்டின்மை கூறுகள் B க்கு 1 C க்கு 1 AB க்கு 1 AC க்கு 1 BC க்கு 1 உள்ளது எனவே இவை அனைத்தையும் கூட்டி 7 இலிருந்து கழித்தால் உங்களுக்கு 1 கட்டின்மை கூறுகள் கிடைக்கும் பிழை 0 5 ஆக வெளிவருகிறது எனவே சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு கணக்கிடுவது DF மூலம் வகுக்கவும் எனவே நீங்கள் இதைப் பெறுவீர்கள் F ஐ நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் நீங்கள் 3 125 0 5 47 0 5 0 72 0 5 0 72 0 5 0 045 0 5 0 45 0 5 0 8 என வகுக்கவேண்டும் எனவே இது F விகிதங்கள் இப்போது 1 கட்டின்மை கூறுகளுக்கான அட்டவணைக்கு செல்வோம் 1 X 1 1 கமா 1 95 க்கு 1 கமா 1 நமக்கு 161 45 கிடைக்கிறது அது ஒரு பெரிய எண் எனவே முக்கிய விளைவுகள் எதுவும் அல்லது இடைவினை விளைவுகள் கூட முக்கியத்துவம் பெற்றது அல்ல என்று நாம் கூறுகிறோம் இப்போது இடைவினை என்பது பிழையாகக் கூட கருதப்படலாம் என்று நான் சொன்னதால் இவை அனைத்தையும் பிழையில் சேர்க்கலாம் இவை அனைத்தும் பிழையாக இவை அனைத்தும் பிழையாக சேர்க்கப்படலாம் எனவே 3 125 47 05 0 72 1 1 1 ஏனெனில் முக்கிய விளைவுகள் ஒவ்வொன்றும் 2 நிலைகளைக் கொண்டுள்ளன இப்போது நான் இந்த அனைத்து இடைவினைகளையும் பிழையுடன் சேர்க்க முடியும் எனவே பிழையில் 4 கட்டின்மை கூறுகள் இருக்கும் ஏனெனில் மொத்த சோதனை 7 ஒவ்வொரு விளைவுக்கும் 1 1 1 எனவே 4 கட்டின்மை கூறுகள் இவை அனைத்தையும் நான் கூட்டும்போது பிழையுடன் 1 67 ஆக முடிவடையும் எனவே சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் ஒன்றால் வகுக்கப்படுகிறது ஒன்றால் வகுக்கப்படுகிறது ஒன்றால் வகுக்கப்படுகிறது இங்கே அது ÷ 4 ஆக 0 415 ஆக இருக்கும் எனவே 3 4 என்பது 7 4 ஆனது 112 பின்னர் 0 7 0 4 என்பது 1 7 ஆகும் இப்போது நீங்கள் F அட்டவணைக்குச் சென்றால் கட்டின்மை கூறுகள் 1 கமா 4 ஆகும் எனவே 1 கமா 4 நீங்கள் அதைச் செய்யும்போது அது 7 71 ஆக இருக்கும் B முக்கிய விளைவு முக்கியதுவமிக்கதாக இருப்பதைக் காண்கிறோம் ஏனெனில் அட்டவணையில் இருந்த Fஐ விட கணக்கிடப்பட்ட F பெரியது எனவே B என்பது முக்கியத்துவமானதாகும் அதாவது வளர்சிதை மாற்ற உற்பத்தியில் நைட்ரஜன் முக்கியத்துவமிக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்போது A உண்மையில் முக்கியத்துவம் பெற்றதாக இல்லை ஏனென்றால் அது 7 48 ஆகும் ஆனால் இது 7 71 க்கு நெருக்கமாக உள்ளது எனவே இது உண்மையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லையா அல்லது புள்ளியியல்படி முக்கியத்துவம் வாய்ந்ததா என்பதைப் பார்க்க நீங்கள் அதிக சோதனைகளைச் செய்வது நல்லது ஏனெனில் அது அதற்கு நெருக்கமானதாக இருக்கிறது எனவே இந்த வினாவினை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் இது ஒரு மிகவும் சம்பந்தப்பட்ட பிரச்சினை நம்மிடம் மூன்று அளவுருக்கள் A B C உள்ளன இவை முக்கிய விளைவுகள் என்று அழைக்கப்படுகின்றன பின்னர் வெளிப்படையாக AB AC BC வகை இடைவினைகள் சாத்தியமாகும் எனவே சோதனைகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது அதாவது நீங்கள் எந்த ரெப்ளிகேஷன்களையும் செய்யவில்லை எனவே மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை 7 ஆகும் A B C ஒரு DF ஐ எடுத்துக் கொண்டால் நமக்கு நான்கு DF கள் மட்டுமே உள்ளன நீங்கள் AB AC BC ஐக் கணக்கிட விரும்பினால் நமக்கு 1 1 1 இருக்கும் எனவே பிழை 1 கட்டின்மை கூறுகளை மட்டுமே கொண்டிருக்கும் எனவே நாம் அந்த அணுகுமுறையைப் பயன்படுத்தும்போது மற்றும் F மதிப்புகளைக் கணக்கிடும்போது அவை எதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல என்பதைக் காண்கிறோம் ஆனால் பிறகு இந்த இடைவினைகள் எந்த வகையிலும் குறிப்பிடத்தக்கவை அல்ல அல்லது மிகச் சிறியவை அல்ல எனவே அதை பிழையுடன் இணைக்கலாம் எனவே என்ன நடக்கிறது பிழைக்கான DF 4 வரை செல்கிறது இவை அனைத்தையும் நாம் 0 5 உடன் சேர்க்க வேண்டும் எனவே இது 1 67 ஆக வெளிவருகிறது எனவே F விகிதங்கள் 7 48 112 1 7 ஆக மாறுகின்றன ஆனால் நடக்கும் முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது நாம் 1 4 கட்டின்மை கூறுகளில் அட்டவணையைப் பார்க்கிறோம் எனவே இந்த எண்ணிக்கை வியத்தகு முறையில் 7 71 ஆக குறைந்துள்ளது பிறகு நாம் முக்கிய விளைவு B முக்கியத்துவமானதாக இருப்பதைக் காண்கிறோம் சரியா முக்கிய விளைவு B முக்கியத்துவமானது ஏனென்றால் இது 95 இல் 112 அல்லது 99 இல் கூட இது முக்கியத்துவமானது சரியா இந்த அட்டவணை ஒப்பீட்டின் படி முக்கிய விளைவு A முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை ஆனால் இன்னும் 7 48 ஆனது 7 71 க்கு நெருக்கமாக உள்ளது எனவே நீங்கள் கவனிப்பது நல்லது இன்மை கருதுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்த இன்னும் சில பரிசோதனைகள் செய்யுங்கள் எனவே இந்த வினாவில் இடைவினைகள் அளவிடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தன ஆனால் நமது பிழை DF மிகக் குறைவு1 கட்டின்மை கூறுகள் மட்டுமே ஏனெனில் நாம் சோதனைகளின் எந்த ரெப்ளிகேஷன்களையும் செய்யவில்லை நீங்கள் நிறைய ரெப்ளிகேஷன்களைச் செய்திருந்தால் இடைவினை விளைவுகளைக் காண நமக்கு சிறந்த வாய்ப்பு கிடைத்திருக்கலாம் ஆனால் இங்கே நாம் அதிக ரெப்ளிகேஷன்களை செய்யவில்லை என்பதால் இந்த இடைவினைகள் அனைத்தையும் பிழை என்று அழைக்கலாம் அல்லது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வைக்க முயற்சி செய்யலாம் ஆனால் நாம் அதை முயற்சித்தபோது அது செயல்படவில்லை ஏனெனில் பிழை 1 கட்டின்மை கூறுகளை மட்டுமே கொண்டிருக்கிறது அதேசமயம் இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து பிழையாக வைக்கும்போது பிழை அதிக எண்ணிக்கையிலான கட்டின்மை கூறுகளைப் பெறுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட அநோவா அட்டவணைக்கு எதிராக சில சராசரி விளைவுகள் முக்கியத்துவம் பெற்றதாக இருப்பதை நாம் காண முடிகிறது அங்கு முக்கிய விளைவுகள் எதுவும் முக்கியத்துவம் பெற்றவை அல்ல இந்த வினாவினை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்களா இது மிகவும் சுவாரஸ்யமானது மிகவும் சுவாரஸ்யமான வினாவாகும் அங்கு ஒரு உயிர்செயல்முறை அல்லது மருந்து கண்டுபிடிப்பில் கூட மருந்து சோதனையில் நீங்கள் இடைவினைகளைக் கொண்டிருப்பீர்கள் மேலும் நீங்கள் இடைவினைகளைப் பார்க்க விரும்பினால் பிழைக்கான கட்டின்மை கூறுகள் மிகவும் வியத்தகு முறையில் குறைகிறது இந்த அளவுருக்கள் ஒவ்வொன்றின் விளைவையும் தெளிவாகக் காண முடிகிறது எனவே இங்கே எடுத்துகொள்ளக்கூடிய தகவல் என்னவென்றால் பிழையானது போதுமான அளவு கட்டின்மை கூறுகளைக் கொண்டிருக்க வேண்டும் அது 1 என்பதுபோல மிகக் குறைவாக இருக்க முடியாது அது ஒரு விஷயம் மற்ற விஷயம் என்னவென்றால் நம்மிடம் 2 பை 2 அட்டவணை இருந்தால் மற்றும் நீங்கள் ரெப்ளிகேஷன் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் அதை இடைவினை என்று அழைக்கலாம் அல்லது அதை நீங்கள் பிழை என அழைக்கலாம் ஏனெனில் கட்டின்மை கூறுகள் மிகவும் குறைவாக உள்ளது எனவே இந்த வழியில் இந்த வினாவானது மிகவும் சுவாரஸ்யமானது மேலும் ஒவ்வொரு மாறிக்கும் சராசரியை எடுத்துக்கொள்வதன் மூலம் 3 பை 3 வகை அட்டவணையை 2 பை 2 அட்டவணையில் குறைப்பது எப்படி என்பதையும் கற்பித்தேன் எனவே 2 நிலைகள் 8 சோதனைகளில் A B C இருந்தபோது நாம் என்ன செய்தோம் C யிலிருந்து சராசரியை எடுத்துக்கொள்வதன் மூலம் தனியாக A மற்றும் B அட்டவணையை உருவாக்கினோம் பின்னர் B சராசரியை எடுத்துக்கொள்வதன் மூலம் தனியாக A மற்றும் Cஆகியவற்றைக் கொண்டிருந்தோம் பின்னர் A சராசரியை எடுத்துக்கொள்வதன் மூலம் B மற்றும் C ஐக் கொண்டிருந்தோம் ஒவ்வொரு முறையும் 2 வகை அட்டவணையால் 2 ஆகக் குறைத்தோம் மேலும் இடைவினை விளைவுகளையும் பார்த்தோம் எனவே அடுத்த வகுப்பில் வேறு தலைப்பில் மீண்டும் தொடருவோம் Key words Interaction Main effects Replication Error Degree of Freedom F value F table ANOVA table Three way ANOVA Mean sum of squares Total sum of squares Statistically significant Null hypothesis முக்கிய சொற்கள் முக்கிய விளைவுகள் ரெப்ளிகேஷன் பிழை கட்டின்மை கூறுகள் F மதிப்பு F அட்டவணை அநோவா அட்டவணை மூன்று வழி அநோவா சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் புள்ளியியல்படி முக்கியத்துவம் இன்மை கருதுகோள்